சாலிட்வொர்க்ஸ் தொடர்சி அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸின் நம் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வரவேற்கிறேன் கடந்த சில வகுப்புகளில் சாலிட்வொர்க்ஸில் சில கருத்துகளைக் கற்றுக்கொண்டோம் சாலிட்வொர்க்ஸில் மேம்பட்ட இன்னும் சில கருத்துக்களை இன்று முதல் நாம் கற்றுக்கொள்வோம் முதல் விஷயம் ஒரு குறிப்பு தளத்தை உருவாக்குவது எடுத்துக்காட்டாக முன் தளம் மேல் தளம் மற்றும் வலது தளம் ஆகியவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது நமக்குத் தெரியும் அந்த மாதிரியான மேற்பரப்புகள் நம்மிடம் இருந்தால் ஒரு ஓவியத்தை வரையக்கூடிய நிலையில் இருப்போம் பின்னர் எக்ஸ்ட்ரூட் விருப்பங்கள் எக்ஸ்ட்ரூட் கட் எக்ஸ்ட்ரூட் பாஸ் ஆகியவற்றைப் பயன்படுத்தவும் அதன்மூலம் இந்த வகையான பொருட்களை நாம் கட்டமைக்கலாம் இருப்பினும் பொருள் வேறு வகையான மேற்பரப்புகளைக் கொண்டிருந்தால் சாய்ந்த மேற்பரப்புகள் வளைந்த நேரியல் மேற்பரப்புகள் சற்று ஆஃப்செட் அத்தகைய மேற்பரப்புகளை எவ்வாறு உருவாக்குவது குறிப்பு தளம் என்ற பெயரில் அதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இப்போது சாலிட்வொர்க்ஸைத் திறப்போம் இப்போது முன் தளத்தில் ஒரு பொருளை உருவாக்குவோம் சாய்ந்த மேற்பரப்புகளுடன் ஒரு எல் கோண வகை அடைப்பை உருவாக்குவேன் எனவே அந்த நோக்கத்திற்காக நான் என்ன செய்யப் போகிறேன் ஒரு வரியைப் பயன்படுத்துங்கள் ஒரு புள்ளியுடன் தொடங்கலாம் அங்கு செல்லுங்கள் பொதுவாக இயந்திர பொருளை தாங்க இந்த வகையான எல் கோண அடைப்புக்குறிகளைப் பயன்படுத்துகிறோம் இப்போது அந்த நீளத்திற்கு 100 அலகுகள் போன்ற ஒன்றை ஸ்மார்ட் பரிமாணங்களைப் பயன்படுத்தி வைக்க விரும்புகிறேன் இதேபோல் இதுவும் 100 அலகுகள் இப்போது இந்த பக்க விளிம்பு தடிமன் கட்டுப்பாடு மற்றும் இந்த பக்க விளிம்பு தடிமன் முதல் ஒன்றைத் தேர்ந்தெடுத்து கன்ரோல் பொத்தானைப் பிடித்தவாறு இரண்டாவது ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும் அதை ஒரு சமம் என்ற விருப்பமாக மாற்றவும் அதைச் செய்வதன் மூலம் நான் தடிமனின் ஒரு பக்கத்தின் பரிமாணத்தை மாற்றப் போகிற போதெல்லாம் மற்ற தடிமனும் மாறுகிறது அந்த நோக்கத்திற்காக இந்த சம குறியீட்டைப் பயன்படுத்தப் போகிறோம் இப்போது ஸ்மார்ட் பரிமாணத்திற்குச் சென்று இந்த தடிமன் 10 அலகுகளாக பராமரிக்கவும் எனவே மற்றொரு பக்கமும் சரியான முறையில் மாறுகிறது இப்போது இந்த முழு விஷயத்தையும் அதை 3 பரிமாணங்களில் எக்ஸ்டுரூட் செய்ய விரும்புகிறோம் இது 100 யூனிட் நீளம் கொண்டது எனவே எல் கோண விளிம்பு போல உருவாக்க அதே 100 அலகுகளைப் பயன்படுத்த விரும்புகிறேன் இப்போது இந்த வகையான கூர்மையான விளிம்புகளை நாங்கள் விரும்பவில்லை அந்த நோக்கத்திற்காக நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது ஒரு வில் போன்ற ஒன்றைப் பயன்படுத்தி அந்த பகுதிகளை அகற்றுவோம் இந்த குறுகிய மூலைகளை குறைக்க ஃபில்லட்டைப் பயன்படுத்துவது வேறு வழி அதற்கு இதைத் தேர்ந்தெடுத்து இதைத் தேர்ந்தெடுக்கவும் ஃபில்லெட்டைப் பயன்படுத்தவும் இங்கே நாம் எப்போதும் அந்த ஃபில்லட் அளவை அதிகரிக்கலாம் 50 அது அதிகமாகும் அம்சங்கள் மூலம் ஒருவேளை அது 10 மிமீ ஆக உருவாக்கலாம் இப்போது அதற்கு செங்குத்தாக வட்டங்களை வரையலாம் வட்டமி ஆரம் ஸ்மார்ட் பரிமாணத்தை 12 அலகுகளையும் இந்த ஒரு மைய புள்ளியையும் பயன்படுத்துவோம் ஸ்மார்ட் பரிமாணத்தைப் பயன்படுத்துவோம் இந்த மைய புள்ளியை இந்த வரியிலிருந்து 12 அலகுகளாக தேர்வு செய்யலாம் இதேபோல் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் 12 அலகுகளாக செய்ய வேண்டும் அது அதன் மையமாக இருக்கும் இப்போது அதற்கு இணையாக இந்த ஒரு கண்ணாடியைத் தேர்ந்தெடுங்கள் இந்த வரிக்கு கண்ணாடி விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் இரண்டு வட்டங்கள் செய்யப்படுகின்றன இப்போது இந்த வெட்டு பகுதிகளை அகற்ற எக்ஸ்ட்ரூட் விருப்பத்தைப் பயன்படுத்துவோம் அந்த நோக்கத்திற்காக இதைத் தேர்ந்தெடுங்கள் அம்சங்களுக்குச் செல்லுங்கள் எக்ஸ்டுரூட் முடிந்ததும் சரி என்பதைக் கிளிக் செய்க இந்த துளைகள் நம்மிடம் உள்ளன இதன் மூலம் இந்த திருகு மற்றும் மறைகளை வைக்கலாம் இதேபோல் அந்த மேற்பரப்பின் மேல் மையத்தில் மற்றொரு வட்டத்தை உருவாக்குவோம் எனவே இப்போது இந்த மையக் கோடு மற்றும் இந்த மையக் கோட்டிற்கு இந்த தூரத்தை 0 ஆக மாற்ற விரும்புகிறோம் எனவே இது ஒரு மைய இடமாக இருக்கும் இப்போது இதைத் தேர்ந்தெடுத்து அம்சங்களுக்குச் செல்லுங்கள் இப்போது அந்த பகுதியைக் கடந்து ஒரு தண்டு போன்றதை கீழ் பக்கமாகப் பெற விரும்புகிறோம் எனவே இதை 20 அலகுகளாக மாற்றுவோம் சரி என்பதைக் கிளிக் செய்க இப்போது இந்த மேற்பரப்பில் ஒரு சாய்ந்த மேற்பரப்பைக் கொண்டிருக்க விரும்புகிறோம் அதில் கூடுதல் விஷயம் இருக்கும் எனவே வித்தியாச தளத்தை உருவாக்க முதலில் நாங்கள் அங்கு செல்வோம் இது பொருள் மற்றும் அதே சாய்வு கோணத்தைப் பெற நாம் விரும்புகிறோம் எனவே அந்த நோக்கத்திற்காக இரண்டாவது குறிப்பைத் தேர்ந்தெடுத்து இந்த கோணத்தை 315 டிகிரிக்கு மாற்றவும் இப்போது நாங்கள் என்ன செய்தோம் ஏனென்றால் அந்த சாய்ந்த தளத்தில் ஒரு பொருளை உருவாக்க விரும்புகிறோம் நான் எந்த முன் தளம் மேல் தளம் பக்க தளம் ஆகியவற்றைத் தேர்ந்தெடுத்தால் அந்த சாய்வில் எந்த ஓவியத்தையும் என்னால் உருவாக்க முடியாது அந்த நோக்கத்திற்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது இந்த தளத்தைப் பொறுத்தவரையில் இந்த வரியைக் கடந்து செல்லும் மேலும் ஒரு தளத்தை உருவாக்க விரும்புகிறேன் இது மேல்நோக்கிய திசையாக இருக்கலாம் அது கீழ்நோக்கிய திசையாகவும் இருக்கும் 315 டிகிரிக்கு பதிலாக நான் அதை 30 டிகிரியாக மாற்றப் போகிறேன் என்றால் அது குறைகிறது எனவே எந்த தன்னிச்சையான கோணத்திலும் நான் ஒரு தளத்தை உருவாக்க முடியும் முதலில் 315 ஐ வைத்திருப்போம் சரி என்பதைக் கிளிக் செய்க அந்த தளத்திற்கு செங்குத்தாக முடிந்ததும் எதையும் கட்டமைக்கலாம் எடுத்துக்காட்டாக நான் இங்கே ஒரு வட்டத்தை உருவாக்க விரும்புகிறேன் அது 24 அலகு விட்டம் கொண்டதாக இருக்க வேண்டும் அங்கிருந்து நான் இன்னும் மேலும் ஒரு வரியை தொடுகோடாக கடந்து செல்ல விரும்புகிறேன் இப்போது நான் இந்த பொருளை ஒழுங்கமைக்க செல்வேன் சரி என்பதைக் கிளிக் செய்க பின்னர் இந்த ஒன்றைத் தேர்ந்தெடுங்கள் இந்த வரி இது ஒன்று பொருளை எக்ஸ்டுரூட் கட்டளையை பயன்படுத்துங்கள் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அந்த மேற்பரப்பில் செங்குத்தாக நான் ஒரு தளத்தை உருவாக்க முடியும் இப்போது இந்த முழு கட்டப்பட்ட பொருளும் அந்த மேற்பரப்பின் மறுபக்கத்தைத் தொட விரும்புகிறோம் இந்த பொருளை முழுவதுமாக இந்த மேற்பரப்பைத் தொடுவதாக எக்ஸ்டுரூட் செய்ய நான் விரும்புகிறேன் நான் செய்ய வேண்டியது என்ன திசையைத் தலைகீழாக மாற்றவும் எனவே மேற்பரப்பு வரை' என்ற விருப்பம் உள்ளது எனவே மேற்பரப்பு வரை ஐ கிளிக் செய்யவும் கட்டுப்பாட்டு பொத்தானைக் கிளிக் செய்து இந்த மேற்பரப்பைக் கிளிக் செய்க இந்த முழு வளைவு வகையான பொருளையும் இந்த பொருளை ஊடுருவிச் செல்லுமாறு பெற விரும்புகிறேன் மேற்பரப்பு வரை நான் துருத்தி வைத்திருக்க விரும்புகிறேன் இது வழக்கமான வெளிப்புற விஷயம் என்றால் அது அதற்கு வெளியே அல்லது உள்ளே செல்கிறது எடுத்துக்காட்டாக இந்த ஒரு கட்டுப்பாட்டைப் பார்ப்போம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது இதை நான் எக்ஸ்டுரூட் செய்ய விரும்புகிறேன் நான் இதைப் பயன்படுத்தினால் அது எக்ஸ்டுரூடாகிறது நான் திசையைத் திருப்பினால் அது இந்த திசையில் எக்ஸ்டுரூடாகிறது மேலும் இந்த வகையான அரை ஊடுருவக்கூடிய மேற்பரப்புகளை நாங்கள் விரும்பவில்லை ஆனால் மேற்பரப்பு நிலை வரை நான் எக்ஸ்டுரூட் செய்ய விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக நாம் செய்ய பொதுவாக செய்யாமல் மேற்பரப்பு வரை எக்ஸ்டுரூட் செய்கிரோம் எந்த மேற்பரப்பு வரை இந்த மேற்பரப்பு வரை செய்ய்ய விரும்புகிறோம் பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்க முழு பொருளும் அந்த மேற்பரப்பு வரை எக்ஸ்டுரூட் செய்ய்யப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் துருத்தள் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் பெறுவோம் இப்போது அதை சரிசெய்ய இன்னும் ஒரு திருகு வேண்டும் அந்த நோக்கத்திற்காக செங்குத்தாகச் செல்லுங்கள் இப்போது ஒரு ஓவியத்தை வரையவும் ஒரு வட்ட துளை நாம் வைத்திருக்க விரும்புகிறோம் அது மையக் கோடு வழியாகச் செல்ல வேண்டும் இப்போது இந்த பகுதியியை பெரிதாக்கி ஸ்மார்ட் பரிமாணத்தைப் பயன்படுத்துங்கள் முதல் ஒன்றைத் தேர்ந்தெடுத்து கட்டுப்பாட்டு பொத்தானை அழுத்தி மையக் கோட்டைத் தேர்ந்தெடுத்து சரி என்பதைக் கிளிக் செய்து அதை 0 ஆக மாற்றவும் இப்போது அதிலிருந்து ஒரு துளை செய்ய விரும்புகிறோம் அதை இதையும் கிளிக் செய்க அம்சங்களுக்குச் செல்லுங்கள் எக்ஸ்டுரூட் வெட்டு உள்ளது இப்போது அதைப் பார்ப்போம் நாம் ஒரு முழுமையான வெட்டு விரும்பினால் அதை 50 மி மீ ஆக்கவும் அது அந்த துளைக்கு வெளியே செல்கிறது சரி என்பதைக் கிளிக் செய்க எனவே அந்த முழு பொருளையும் கடந்து செல்லும் ஒரு துளை உள்ளது இப்போது இந்த பகுதியில் ஒரு ஸ்லாட் போன்ற ஒன்றை இந்த மேற்பரப்பில் மட்டுமே வைத்திருக்க விரும்புகிறோம் எனவே ஒரு செவ்வக ஸ்லாட் போன்ற ஒன்றை ஒரு சிறிய பகுதியாக நான் விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக நான் என்ன செய்யப் போகிறேன் ஒரு செவ்வகத்தை உருவாக்குங்கள் முடிந்தது இப்போது இந்த பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது எக்ஸ்ட்ரூட் கட் செய்ய நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் தடிமன் 50 வரை இல்லை ஆனால் 10 மிமீ வெட்டு போன்றது நான் விரும்புகிறேன் அந்த 5 மிமீ விட குறைவாக இருக்கலாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் ஒரு ஸ்லாட் போன்ற ஒன்று உள்ளது இப்போது இந்த குறிப்பு தளம் இருந்தாலும் அதைப் பார்க்க நான் விரும்பவில்லை நான் அதை மறைக்க விரும்புகிறேன் எனவே அந்த நோக்கத்திற்காக நான் அதைக் கிளிக் செய்ய வேண்டும் ஒரு கண்ணாடி போன்ற ஒன்று உள்ளது அதைக் கிளிக் செய்க குறிப்பு தளம் மறைக்கப்படும் இப்போது இந்த மேற்பரப்பில் நான் ஒரு அறுகோண வகையான ஒன்றை உருவாக்க விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காக நான் ஒரு குறிப்பு தளத்தை உருவாக்க விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும் முதலில் இந்த தளத்தைத் தேர்ந்தெடுக்கவும் குறிப்பு வடிவவியலுக்குச் செல்லவும் இந்த வரியைப் பொறுத்து இந்த மேற்பரப்பைத் தேர்ந்தெடுத்து குறிப்பு தளத்தை உருவாக்கவும் இரண்டாவது குறிப்பு தளத்திற்க்கு இதை கிளிக் செய்து அதைக் கிளிக் செய்க இப்போது கோணத்தை மாற்றவும் 315 டிகிரிக்கு பதிலாக நான் 300 டிகிரி வைத்திருக்க விரும்புகிறேன் இதைப் பார்ப்போம் உதாரணமாக நீங்கள் ஒரு மடிக்கணினியை உருவாக்க விரும்புகிறீர்கள் மடிக்கணினியை வடிவமைக்க வேண்டும் இந்த வகையான குறிப்பு தளங்கள் எப்போதும் உதவியாக இருக்கும் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் எனவே குறிப்பு தளம் கட்டப்பட்டவுடன் அதற்கு செங்குத்தாக நான் ஒரு ஸ்கெட்ச் ஒரு அறுகோணம் போன்ற ஒன்றைச் செய்ய விரும்புகிறேன் இப்போது நான் ஸ்மார்ட் பரிமாணத்தைப் பயன்படுத்த விரும்புகிறேன் இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் 20 யூனிட் தூரத்தில் இருக்க வேண்டும் முடிந்தது இப்போது அந்த வட்டத்தை அகற்று சரி இப்போது அந்த வட்டத்தை அகற்றவும் அதன் பரிமாணங்கள் உள்ளன இதைக் கிளிக் செய்து அம்சங்களுக்குச் சென்று எக்ஸ்டுரூட் செய்யவும் எந்த நிலை வரை நாம் விரும்புகிறோம் மேற்பரப்பு நிலை வரை இது மேற்பரப்பு வரை பொதுவாக அல்ல மேற்பரப்பு இதுதான் மற்றும் சரி என்பதைக் கிளிக் செய்கிறது இந்த பகுதியை பெரிதாக்குவோம் வெவ்வேறு மேற்பரப்புகளில் நான் பொருட்களை உருவாக்க விரும்பினால் இப்படித்தான் இந்த பொருள்களை நாங்கள் கட்டமைக்கிறோம் முதல் கருத்து இந்த குறிப்பு தளத்தை உருவாக்குவது பற்றியது இப்போது அதே குறிப்பு தளங்கள் கருத்தைப் பயன்படுத்துதல் மூலம் குழாய்கள் மற்றும் பிற வகையான இயந்திர பொருள்களை உருவாக்கும் நிலையில் நாம் இருப்போம் அதையும் பார்ப்போம் மீண்டும் ஒரு புதிய பகுதி சரி இப்போது முன் தளத்திற்குச் செல்லுங்கள் 0 உடன் தொடங்கி ஒரு வரியைக் கட்டுவோம் ஒரு கிளை சந்தி நாம் கட்டமைக்க விரும்புகிறோம் எனவே இப்போது ஸ்கெட்ச் ஃபில்லெட்டைப் பயன்படுத்துங்கள் இதைப் பயன்படுத்துங்கள் அதைப் பயன்படுத்துங்கள் இதேபோல் இதைப் பயன்படுத்துங்கள் இதைப் பயன்படுத்துங்கள் இதைப் பயன்படுத்துங்கள் மேலும் நமக்கு 5 மிமீ ஆனால் 10 மிமீ தேவையில்லை ஆனால் நாம் விரும்புவது 8 மிமீ போன்றது எனவே சரி என்பதைக் கிளிக் செய்க நமக்கு ஒரு வளைவு உள்ளது இப்போது நான் ஒரு புள்ளியில் ஒரு வட்டத்தை வரைந்தால் இந்த கட்டத்தில் அல்லது இந்த கட்டத்தில் அல்லது இந்த முழு பொருளையும் சுழற்றினால் நான் ஒரு குழாய் அமைப்பதற்கான நிலையில் இருப்பேன் இது ஒரு கிளை கூட்டு எனவே நாம் அந்த மேல் தளத்தை எடுக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ஆரம் கொண்ட வட்டத்தை உருவாக்கவும் 3 அலகுகள் இருக்கலாம் பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் இப்போது வட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இப்போது அம்சங்களுக்குச் செல்லுங்கள் ஸ்கெட்ச் பயன்முறையிலிருந்து வெளியே வந்து இந்த பொருளைக் கிளிக் செய்க அம்சங்களில் ஒரு விருப்பம் உள்ளது அது ஸ்வீப் பாஸ் அதைக் கிளிக் செய்க எனவே இது பொருள் மற்றும் அந்த பொருள் நாம் ஒரு குறிப்பிட்ட அச்சு அல்லது கோட்டைச் சுற்றப் போகிறோம் எனவே அந்த நோக்கத்திற்காக நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் என்றால் நீல நிறமானது ஸ்கெட்ச் 2 ஆகும் இது வட்டமாக நாம் முன்னிலைப்படுத்தியுள்ளோம் இப்போது இந்த மெஜந்தா ஒன்றைக் கிளிக் செய்து பின்னர் வரியைக் கிளிக் செய்து சரி என்பதைக் கிளிக் செய்யவும் எனவே அந்த குழாய் வலையமைப்பைக் கட்டமைக்கும் நிலையில் இருப்போம் இங்கே அது ஒரு திடமான பொருள் அது ஒரு வளைந்ததைப் போன்றது இப்போது நீங்கள் மிக மெல்லிய பகுதியைப் போன்ற ஒன்றை உருவாக்க விரும்பினால் அதை எப்படி செய்வது என்பது ரத்துசெய்யப்பட்டது அதை செயல்தவிர்க்கலாம் சரி எனவே முதலில் இந்த வட்ட பகுதியைத் தேர்ந்தெடுத்து பின்னர் இந்த வரிக்குச் சென்று இதைக் கிளிக் செய்க மெல்லிய அம்சம் போன்ற ஒரு விருப்பம் உள்ளது இந்த 1 மிமீ 0 05 மிமீ என மாற்றவும் பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் இப்போது நீங்கள் மிக மெல்லிய குழாய் பகுதியைக் கண்டால் கிடைக்கும் எனவே ஒரு வழி திடமான ஒன்றை உருவாக்குவது மற்றொன்று இந்த மெல்லிய பகுதியைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் ஒரு உலோகத் தாள் குழாயைக் கட்டும் நிலையில் இருப்போம் அடுத்த வகுப்புகளில் கூட்டு வரைபட விஷயங்களைப் பற்றியும் இந்த திடமான படைப்புகளைப் பயன்படுத்தி ஆட்டோமேஷன் செய்வது எப்படி என்பதையும் கற்றுக்கொள்வோம்